தொடர்புடைய தேற்றத்தின் எடுத்துக்காட்டுகள் கடைசி வீடியோவில் கோஷன்ட் ரிங்குகளை பற்றிய ஒரு முக்கியமான தேற்றத்தைப் பார்த்தோம் எங்களிடம் மூன்று பகுதிகள் உள்ளன ஒன்று ஒரு ரிங்கு ஹோமோமார்பிஸத்தின் இமேஜ் என்பது மிகவும் எளிதானது இது இரண்டாவது பகுதி முதல் ஐசோமார்பிசம் தேற்றம் என்று அழைக்கப்பட்டது இது R முதல் S வரை ஒரு ரிங்கு ஹோமோமார்பிசம் இருந்தால் அது ஒரு ஹோமோமார்பிசம் என்று கூறுகிறது R மோட் கர்னல் phi S க்கு ஐசோமார்பிக் ஆகும் தேற்றத்தின் மூன்றாவது பகுதி R ரிங்கில் உள்ள ஐடியளுக்கிடையில் ஒரு பைஜெக்ட்டிவ் தொடர்பு இருந்தது அதில் கர்னல் மற்றும் ஐடியல்கள் S ரிங்கில் உள்ளன எனவே முந்தைய தேற்றத்தின் பயன்பாட்டை விளக்குவதற்கு இந்த வீடியோவில் சில எடுத்துக்காட்டுகளை செய்ய விரும்புகிறேன் R மோட் X பற்றி சில வீடியோக்களுக்கு முன்பு நான் செய்த உதாரணத்துடன் ஆரம்பிக்கிறேன் எனவே இந்த இரண்டு ரிங்குகளுக்கு ஒரு ஐசோமார்பிசம் இருப்பதாக முந்தைய வீடியோவில் நான் காட்டியதை நினைவில் கொள்க நான் சொன்னது போல் இது ஒரு முக்கியமான ஐசோமார்பிசம் இந்த ஐசோமார்பிஸத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ரிங் கோட்பாடு பற்றிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் உண்மையில் புரிந்து கொண்டீர்கள் எனவே இது நீங்கள் கவனமாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் இதை வேறு வழியில் நிரூபிக்க வேண்டும் எனவே நான் முன்னர் குறிப்பிட்ட ஒரு பயிற்சியைப் பயன்படுத்தப் போகிறேன் ஆனால் நான் இதைத் தீர்க்கவில்லை ஆனால் தீர்வு நான் முன்பு செய்த மற்றொரு தேற்றத்துடன் ஒத்திருக்கிறது எனவே K ஒரு பீல்டு ஆக இருக்கட்டும் ஒரு பீல்டு என்பது ஒரு ரிங்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அங்கு ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு ஒரு அலகு வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இதற்கு பெருக்க தலைகீழ் உள்ளது எனவே ஒவ்வொரு ஐடியழும் I ஒரு K x இன் ஐடியல் என்று கருதுவோம் K x எப்போதும் ஒரு மாறியின் பல்லுறுப்பு ரிங்கு K ஐ குறிக்கிறது எனவே I ஒரு K x இன் ஐடியல் எனவே k x இல் ஒரு மோனிக் பல்லுறுப்புக்கோவை உள்ளது x மோனிக் என்றால் என்ன என்பதை நினைவில் கொள்க மோனிக் வெறுமனே அதன் முன்னணி குணகம் 1 என்று பொருள் எனவே இது 10 இன் பல்லுறுப்புக்கோவையாக அதாவது x பவர் 10 என்பது x இன் மிகப்பெரிய பவர் ஆகும் அங்கு நீங்கள் காணும் குணகம் x பவர் 10 என்பது ஒரு மோனிக் பல்லுறுப்புக்கோவை ஆகும் அதாவது Ix ஆல் உருவாக்கப்படும் ஐடியலிற்கு சமம் எனவே இதற்கு முன்பு நான் பயன்படுத்திய இந்த குறியீட்டின் அர்த்தம்முழு எண்களின் ரிங்கில் நமக்குத் தெரியும் ஏனென்றால் நீங்கள் 2 ஐ சுற்றி அடைப்புக்குறிகளை வைத்தால் இது 2 ஆல் உருவாக்கப்படும் தொகுப்பின் ஒவ்வொரு கூறுகளும் 2 இன் பெருக்கமாகும் இதன் பொருள் I இன் ஒவ்வொரு உறுப்பு f x இன் பெருக்கமாகும் அதாவது இது g x மடங்கு f x வடிவத்தில் உள்ளது அங்கு g x என்பது k x இன் ஆர்பிட்டரி எலிமெண்ட் ஆகும் எனவே ஒரு எலிமெண்ட்டால் உருவாக்கப்படும் ஒரு ஐடியல் ஆனது எலிமெண்ட்டின் மடங்கு என்ற வரையறையால் வரையறுக்கப்படுகிறது எனவே இது நான் நிரூபித்த கூற்று போன்றது முழு எண்ணின் ரிங்கின் Z இன் ஒவ்வொரு ஐடியழும் nZ அல்லது n வடிவத்தில் இருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் சில வீடியோக்களுக்கு முன்பு ஒரு வீடியோவில் இதை நான் நிரூபித்துள்ளேன் எனவே ஒரு இலட்சியத்துடன் தொடங்கினோம் அது 0 ஐடியல் ஆக இருந்தால் அது ஏற்கனவே 0 மடங்கு Z வடிவத்தில் உள்ளது அது 0 ஐடியல் ஆக இல்லாவிட்டால் அதில் சில பூஜ்ஜியமற்ற எண்ணைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் அது ஒரு நேர்மறையான முழு எண்ணைக் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் ஐடியல் தலைகீழ் எடுக்கும் கீழ் மூடப்பட்டுள்ளது எனவே அதில் பூஜ்ஜியமற்ற கூறுகள் இருந்தால் நேர்மறையான கூறுகளைக் கொண்டுள்ளது பின்னர் நான் I இன் குறைந்தபட்ச நேர்மறையான உறுப்பை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் எல்லாவற்றையும் அதன் பல மடங்கு என்று வாதிடுவதற்கு பிரிவு வழிமுறையைப் பயன்படுத்துகிறோம் இந்த குறைந்தபட்ச உறுப்பு மூலம் நாம் வகுக்க முடியும் என்பதால் அது நேர்மறையாக இருந்தால் அது இருக்க முடியாது எனவே இது 0 ஆக இருக்க வேண்டும் அதே சான்று k x இல் செயல்படுகிறது ஏனென்றால் நாம் முழு எண்களைப் பிரிப்பது போலவே பல்லுறுப்புக்கோவைகளையும் பிரிக்கலாம் நாம் பல்லுறுப்புக்கோவைகளைப் பிரிக்க ஒரு பல்லுறுப்பு F மூலம் வகுக்க F இன் முன்னணி குணகம் ஒரு யூனிட் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு துறையில் பூஜ்ஜியமற்ற ஒவ்வொரு உறுப்பு ஒரு யூனிட் மற்றும் முன்னணி குணகம் வரையறையால் பூஜ்ஜியமற்றது எனவே நாம் எந்தவொருபல்லுறுப்புக்கோவையைபூஜ்ஜியமற்றபல்லுறுப்புக்கோவையினால் பிரிக்கலாம் ஒரு FX பூஜ்ஜியமற்ற பல்லுறுப்புக்கோவை என்றால் அந்த பல்லுறுப்புக்கோவையால் நாம் ஒரு பல்லுறுப்பு ரிங்கில் அல்லது ஒரு பீல்டில் வகுக்க முடியும் எனவே நாம் பொதுவாக R x இல் பிரிக்க முடியாது மேலும் R x க்கு அத்தகைய அறிக்கை இல்லை அங்கு R என்பது ஆர்பிட்டரி ரிங் ஆகும் K என்பது ஒரு ரிங்கு ஆக இருந்தால் இது உண்மைதான் எனவே வேறுவிதமாகக் கூறினால் ஏதோ இருக்கிறது என்பதைக் காட்ட விரும்புகிறோம் எனவே குறைந்தது நேர்மறையான எலிமெண்டின் அனலாக் என்னவாக இருக்கும் Kx இல் உள்ள ஐடியல் ஆனது பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் ஏனென்றால் அது சரியாக ஒத்திருக்கிறது இது 0 ஆக இருந்தால் நீங்கள் ஒரு ஐடியலை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் அது 0 பல்லுறுப்புக்கோவையால் உருவாக்கப்படுகிறது அது 0 இல்லையென்றால் குறைந்த அளவைக் கொண்ட பல்லுறுப்பு பூஜ்ஜியமற்ற பல்லுறுப்புக்கோவை எடுத்துக் கொள்ளுங்கள் வேறுவிதமாகக் கூறினால் உண்மையில் மோனிக் பல்லுறுப்புக்கோவை மிகக் குறைந்த அளவோடு எடுத்து அதன் மூலம் வகுக்கவும் எனவே இதைப் பற்றி எதிர்கால சிக்கல் அமர்வில் இதை விவரமாக செய்ய முயற்சிப்பேன் எனவே குறிப்பாக R x இல் R என்பது உண்மையான எண்களின் பீல்டு என்றால் ஒவ்வொரு ஐடியழும் ஒரு எலிமெண்ட் ஆல் உருவாக்கப்படுகிறது எனவே R x முதல் C வரையிலான ரிங்கு ஹோமோமார்பிசம் f x முதல் f i வரை எடுத்துக்கொள்கிறது எனவே i என்ற கற்பனை எண் எப்போதும் 1 இன் ஸ்கொயர் மூலமாகும் எனவே இந்த செயல்பாடு என்ன f x f i க்கு செல்கிறது இது ஒரு ரிங்கு ஹோமோமார்பிசம் என்பது எளிதான சோதனை உண்மையில் நான் ரிங் ஹோமோமார்பிஸங்களை வரையறுக்கும்போது இதுபோன்ற எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதித்தேன் எனவே இது ஒரு ரிங்கு ஹோமோமார்பிசம் என்று நாம் கருதுவோம் நாங்கள் உண்மையான குணகங்களுடன் ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கொள்வதோடு அதை நான் கற்பனை எண்ணில் மதிப்பீடு செய்கிறேன் எனவே நீங்கள் x க்கு சமமாக கருதினால் ஒரு சிக்கலான எண்ணைப் பெறுவீர்கள் எனவே இது c இன் ஒரு உறுப்பு எனவே இது ஒரு ரிங்கு ஹோமோமார்பிசம் ஆகும் இதன் கர்னல் என்ன கர்னல் Phi என்றால் என்ன எனவே கர்னல் phi என்பது Rx என்ற பல்லுறுப்பு ரிங்கில் உள்ள அனைத்து கூறுகளும் ஆகும் எனவே இந்த f x என்பது a R x இல் உள்ளது நான் இங்கு குறிப்பிட்டுள்ள பயிற்சி யின் காரணமாக ஒரு கர்னல் phi இல் உள்ள ஒவ்வொரு ஐடியழும் ஒரு பல்லுறுப்பு ரிங்கின் ஒவ்வொரு ஐடியழும் ஒரு எலிமெண்ட் ஆல் உருவாக்கப்படுகிறது எனவே மேலே உள்ள பயிற்சியின் மூலம் R x இல் x இன் மோனிக் பல்லுறுப்புக்கோவை உள்ளது அதாவது கர்னல் phi என்பது x இன் f ஆல் உருவாக்கப்படும் ஐடியல் ஆகும் எனவே கர்னல் phi தீர்மானிக்க x இன் f ஐ கண்டுபிடிக்க வேண்டும் f ஆப் x ஐத் தேடுவோம் எனவே கர்னலின் சில கூறுகள் யாவை Ix ஸ்கொயர் 1 இன் வரையறையால் கர்னலில் இருப்பதை நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் I ஸ்கொயர் 1 என்பது 0 ஆகும் எனவே நீங்கள் x ஸ்கொயர் 1 ஐ எடுத்துக் கொண்டால் x ஐ i க்கு சமமாக மாற்றினால் அது 0 ஆகிறது எனவே x ஸ்கொயர் 1 கர்னல் ஆகும் எனவே f என்பது கர்னலின் f x இன் ஜெனரேட்டர் என்று பொருள் வேறுவிதமாகக் கூறினால் f x டைம்ஸ் g x என்பது சிலருக்கு x ஸ்கொயர் 1 ஆகும் இது f x ஆல் உருவாக்கப்படும் ஐடியலின் வரையறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐடியலின் ஒவ்வொரு உறுப்பு x இன் பல f ஆகும் x ஸ்கொயர் 1 என்பது கர்னலின் ஒரு உறுப்பு எனவே இது டிகிரி 2 என்பதால் x இன் பல f ஆக இருக்க வேண்டும் எனவே டிகிரி f என்பது 0 அல்லது 1 அல்லது 2 ஆகும் ஏனென்றால் டிகிரி 2 இன் பல்லுறுப்புக்கோவையை வகுக்கும் ஒரு பல்லுறுப்புக்கோவை உங்களிடம் இருந்தால் அதன் டிகிரியை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஏனெனில் டிகிரி fx டிகிரிgx 2 ஆகும் எனவே டிகிரி f x என்பது 0 1 அல்லது 2 டிகிரி fx என்பது 0 ஆக இருக்க முடியுமா இதன் பொருள் என்ன என்பதை நினைவில் கொள்க F x இன் டிகிரி 0 என்றால் f x ஒரு மாறிலி ஆனால் phi ஆப் f ஆப் x என்றால் என்ன எனவே f x ஒரு நிலையானது இதை R இல் வலதுபுறமாக அழைப்போம் இது ஒரு டிகிரி 0 பல்லுறுப்புக்கோவை என்றால் அது ஒரு மாறிலி ஆனால் இது a தான் ஆனால் ஒரு நிலையான பல்லுறுப்புறுப்பில் x க்கு மாற்றாக எந்த அர்த்தமும் இல்லை என்றால் Phi செயல்பாட்டின் கீழ் ஒரு மாறிலி மாறிலிக்கு மேப் ஆகிறது எனவே வேறுவிதமாகக் கூறினால் a க்குச் செல்கிறது ஆனால் f என்பது கர்னலின் ஜெனரேட்டராக இருப்பதால் குறிப்பாக f இன் கர்னல் phi ஆப் f x என்பது 0 ஆகும் அதாவது f x 0 ஏனெனில் f x 0 x பிளஸ் 1 b எப்படி முடியும் 0 x ஸ்கொயர் பிளஸ் 1 இன் பெருக்கம் 0 f x பிளஸ் 1 இன் பெருக்கமாக இருக்க முடியாது ஏனெனில் 0 வலதுபுறமாக இருக்க முடியாது வெளிப்படையாக 0 இன் எந்தப் பெருக்கமும் 0 ஆகும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் 0 என்பது x இன் f க்கு சாத்தியமான டிகிரி அல்ல எனவே f x டிகிரி 0 ஆக இருக்க முடியாது இப்போது f x இன் அளவு 1 என்று பார்ப்போம் இது சாத்தியமா f x என்பது ஒரு மோனிக் பல்லுறுப்புக்கோவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மோனிக் பல்லுறுப்புக்கோவை fx உள்ளது அதாவது கர்னல் phi என்பது fx இன் அனைத்து மடங்குகளாகும் எனவே fx என்பது மோனிக் அதாவது fx இன் டிகிரி 1 மற்றும் மோனிக் என்றால் afx என்பது x கழித்தல் a ஆகும் டிகிரி 1 பல்லுறுப்புக்கோவைகள் என்றால் என்ன X இன் மிக உயர்ந்த டிகிரி 1 எனவே x பிளஸ் x மைனஸ் a அல்லது x பிளஸ் a குணகத்தைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதன் மோனிக் குணகம் 1 என்பதால் f x கர்னலில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது கர்னலில் x கழித்தல் a ஐ குறிக்கிறது ஆனால் அதாவது i a கர்னலில் உள்ளது எனவே I மைனஸ் a என்பது 0 க்கு சமம் ஏனெனில் x மைனஸ் a கீழ் phi ஒரு மேப்பிங் ஆகும் எனவே i கழித்தல் k அதாவது i a க்கு சமம் ஏனென்றால் a என்பது மெய்யெண் i ஒரு கற்பனை எண் i ஒரு மெய்யெண் அல்ல எனவே a மெய்யெண் i க்கு சமமாக இருக்க முடியாது எனவே 1 என்பது சாத்தியம் இல்லை எனவே x இன் டிகிரி f x ஆக இருக்க வேண்டும் எனவே f x இன் டிகிரி இரண்டு இருக்க வேண்டும் அதாவது f x என்பது x ஸ்கொயர் பிளஸ் 2 க்கு சமம் x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆனால் பின்னர் x டிகிரி fx ற்கு சமம் ஏனெனில் இரண்டும் மோனிக் என்பதால் இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ வகுக்கும் ஒரு டிகிரி இரண்டு பல்லுறுப்புக்கோவை ஆகும் அதாவது இது x ஸ்கொயர் பிளஸ் 1 மடங்கு மாறிலி இருக்க வேண்டும் இங்கே f பிளஸ் டிகிரி 2 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே fx 0 இன் டிகிரி என்றால் g டிகிரி 2 fx டிகிரி 1 என்றால் g டிகிரி 1 fx இன்டிகிரி 2 ஆகும் அதாவது டிகிரி ஆப் 0 என்பது ஒரு நிலையானது ஆனால் f x ஒரு மோனிக் பல்லுறுப்புக்கோட்டு x ஸ்கொயர் மற்றும் 1 மோனிக் பல்லுறுப்புக்கோவை எனவே g x என்பது 1 ஆக இருக்க வேண்டும் எனவே f x என்பது x ஸ்கொயர் பிளஸ் 1 அதாவது phi இன் கர்னல் துல்லியமாக x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆகும் எனவே இப்போது ஐசோமார்பிசம் தேற்றத்தின் படி R x மோட் ஆகும் எனவே இதை நான் இங்கே எழுதுவேன் எனவே முதல் ஐசோமார்பிசம் தேற்றம் முந்தைய வீடியோவிலிருந்து R முதல் S வரை ஒரு ரிங் ஹோமோமார்பிசம் இருந்தால் R மோட் கர்னல் phi S க்கு ஐசோமார்பிக் ஆகும் நம்மிடம் R x டு C உள்ளது எங்களிடம் phi இன் கர்னல் x ஸ்கொயர் பிளஸ் 1 உள்ளது எனவே R x மோட் கர்னல் ஐசோமார்பிக் இமேஜை கொண்டுள்ளது நான் phi ஒரு ஆண்ட்டு என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே நான் முதலில் phi ஒரு ஆண்ட்டூ என்று சொல்லலாம் முதல் ஐசோமார்பிசம் தேற்றத்தினால் phi ஏன் இயக்கப்படுகிறது ஏன் ஃபை ஒரு ஆண்ட்டூ எனவே சிக்கலான எண்களின் ஆர்பிட்டரி உறுப்பை a பிளஸ் ib எடுத்துக்கொள்வோம் பின்னர் நினைவில் கொள்ளுங்கள் அதாவது ab என்பது மெய்யெண்கள் பின்னர் phi ஆப் a பிளஸ் xb a பிளஸ் ib ஆகும் ஏனெனில் a பிளஸ் xb என்பது Rx இல் ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் ab என்பது மெய்யெண்கள் மற்றும் அதன் இமேஜ்கள் iக்கு சமமான xஇன்மூலம் xa plus i b பெறப்படுகின்றன எனவே phi ஒரு ஆண்ட்டூ எனவே phi என்பது R x முதல் C வரை உள்ளது R x phi இலிருந்து இமேஜ் phi இல் உள்ளது அதன் கர்னல் x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆகும் எனவே R X மோட் X ஸ்கொயர் பிளஸ் 1 சி என்று முடிவு செய்கிறோம் ஆகவே முந்தைய வீடியோவில் நான் செய்த ரிங்கில் இந்த முக்கியமான ஐசோமார்பிஸத்தின் மற்றொரு சான்று இது ஆனால் இப்போது அது முதல் ஐசோமார்பிசம் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறது இப்போது அது ஒரு பயன்பாடு முதல் ஐசோமார்பிசம் தேற்றம் கடைசி வீடியோவிலிருந்து தேற்றத்தின் கடைசி பகுதியைப் பயன்படுத்துவோம் எனவே தொடற்புடைய தேற்றத்தை இப்போது பயன்படுத்துவோம் எனவே phi என்பது R x to C ஆகும் இது நாம் ஏற்கனவே நிறுவியுள்ள R x mod x ஸ்கொயர் பிளஸ் 1 என்பது C க்கு ஐசோமார்பிக் ஆகும் எனவே கர்னல் phi கொண்டRx இல் உள்ள ஐடியல் c இல் ஐடியல்வுடன் பைஜெக்ட்டிவ் கரெஸ்பாண்டென்ஸில் உள்ளன எனவே அதை விரிவாக எழுதுவோம் X ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்ட R ஐடியல் x ஐடியல் வுடன் பைஜெக்டிவ் கரெஸ்பாண்டென்ஸில் உள்ளன ஆனால் c இன் ஐடியல் என்ன சரியாக இரண்டு ஐடியல் உள்ளன எனவே C என்பது ஒரு பில்ட்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரியாக இரண்டு ஐடியல்கள் ஆக இருக்கும் எனவே அதாவது 0 ஐடியல் மற்றும் C எனவே இங்கே இரண்டு ஐடியல்கள் மட்டுமே உள்ளன எனவே X ஸ்கொயர் பிளஸ் 1 R கொண்டிருக்கும் R x இல் உள்ள ஒரே ஐடியல் என முடிவு செய்யலாம் ஏனெனில் இந்த தொகுப்பில் இரண்டு எலிமெண்ட்ஸ் உள்ளன இந்த தொகுப்பிற்கும் இந்த தொகுப்பிற்கும் இடையிலான பைஜெக்க்ஷன் மூலம் இந்த தொகுப்பில் இரண்டு எலிமெண்ட்ஸ் உள்ளன இந்த தொகுப்பு என்ன X ஸ்கொயர் பிளஸ் 1 கொண்ட R x இல் உள்ள ஐடியல்கள் ஆகும் எனவே X ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்ட இரண்டு ஐடியல்கள் மட்டுமே உள்ளன மேலும் Xஸ்கொயர் பிளஸ் 1 X ஸ்கொயர் பிளஸ் 1 மற்றும் RX ஆகியவற்றைக் கொண்ட இரண்டு வெளிப்படையான ஐடியல்கள் உள்ளன மேலும் R X வேறு எந்த ஐடியல்கள் இல்லை எனவே வேறுவிதமாகக் கூறினால் உங்களிடம் ஒரு சிறந்த x ஸ்கொயர் பிளஸ் இருந்தால் I x ஸ்கொயர் பிளஸ் 1 ஒரு ஐடியல் I இல் உள்ளது இது R x இன் ஐடியல் ஆகும் அதாவது நான் x ஸ்கொயர் பிளஸ் 1 அல்லது IRx என்றால் X ஸ்கொயர் பிளஸ் 1 மற்றும் Rx ஆகியவற்றுக்கு இடையில் எந்த ஐடியல்களும் இல்லை அவை இரண்டிலிருந்தும் வேறுபடுகின்றன எனவே இத்தகைய ஐடியல்கள் மாக்ஸிமம் ஐடியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே x ஸ்கொயர் பிளஸ் 1 என்பது மாக்ஸிமம் ஐடியல் ஆகும் எனவே இதை நான் பின்னர் முறையாக வரையறுப்பேன் அங்கு மாக்ஸிமம் ஐடியல்கள் இந்த ப்ரொபேர்ட்டிகளைக் கொண்ட கருத்துக்கள் இந்த ஐடியளைத் தவிர வேறு எந்த ஐடியழும் இல்லை எனவே இப்போது தொடர்புடைய தேற்றத்தைப் பயன்படுத்தி இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைச் செய்ய விரும்புகிறேன் இந்த எடுத்துக்காட்டுகள் ரிங் ஹோமோமார்பிசம் மற்றும் ரிங் ஹோமோமார்பிஸத்தின் கர்னல்களைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் எனவே பின்வருவனவற்றைச் செய்வோம் எனவே இது மற்றொரு உதாரணம் எனவே உண்மையில் தொடர்புடைய தேற்றத்தைப் பற்றி பேசும் ஒரு உதாரணத்தை மட்டும் செய்வோம் எனவே ரிங்கின் ஐடியளை t ஸ்கொயர் பிளஸ் 1 ct t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் வகுக்கிறது எனவே இப்போது இது பைஜெக்ட்டிவ் தொடர்புடைய தேற்றத்தின் பயன்பாடு ஆகும் ஆனால் நான் அதை சரியாக அமைக்க விரும்புகிறேன் எனவே இந்த ரிங்கு R என்று அழைக்கிறேன் இந்த ரிங் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது இந்த ரிங்கு என்ன என்பதை அறிய எனக்கு விருப்பமில்லை கேள்வி ரிங்கு ஐடியளைத் தீர்மானிப்பது மட்டுமே எனவே தொடர்புடைய தேற்றம் உங்களிடம் ஒரு ரிங்கு ஹோமோமார்பிசம் இருந்தால் இது ஏற்கனவே ரிங்கு மேற்கோள் ரிங் மற்றும் இணை டொமைன் ரிங்கு ஆகியவற்றின் ஐசோமார்பிசத்திற்கு வழிவகுக்கிறது பின்னர் இந்த இரண்டு ஐடியல்களின் தொடர்புடைய தேற்றம் உள்ளது எனவே இங்கே ரிங்கு ஹோமோமார்பிஸத்தை கருத்தில் கொள்ளுங்கள் R ஏற்கனவே ஒரு கோஷன்ட் ரிங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ct முதல் R வரை பின்வரும் ரிங் ஹோமோமார்பிஸத்தை என்னால் வரையறுக்க முடியும் R என்றால் என்ன R என்பது ct மாடுலோ t ஸ்கொயர் பிளஸ் 1 மற்றும் இந்த செயல்பாடு என்ன நான் அதை வெறுமனே f இன் t க்கு அனுப்புவேன் அது f ஆப் t பாரில் உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் t பார் என்பது t பார் எப்போதும் t உடன் தொடர்புடைய கோசட்டைக் குறிக்கிறது பொது பாரில் ஒரு கோஷன்ட் ரிங்கில் உள்ள கோசெட்களைக் குறிக்க வசதியான குறியீடாகும் எனவே நான் ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வேன் t இல் பல்லுறுப்புக்கோவை t ஐ t பாரில் மாற்றுவேன் மற்ற எல்லா விஷயங்களும் அவை போலவே உள்ளன எனவே இது R இன் ஒரு உறுப்பு ஆகும் எனவே இது ஒரு பயிற்சி Phi ஒருஆண்ட்டு இது தெளிவாக உள்ளது ஏனெனில் t பார் இமேஜில் உள்ளது ஏனெனில் t பார் t பாருக்கு செல்வது டி பாரில் ஒரு பல்லுறுப்புக்கோவைஆகும் எனவே அதன் இமேஜ் மற்றும் கர்னல் phi துல்லியமாக t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆகும் எனவே Cr மோட் t ஸ்கொயர் பிளஸ் 1 க்கு R ஐசோமார்பிக் ஆகும் எனவே இதை நீங்கள் சரிபார்க்க விட்டுவிடுவேன் எனவே இது எளிதானது ஆனால் இது ஒரு சுலபமான பயிற்சி ஆனால் ct இல் உள்ள ஒவ்வொரு ஐடியலும் ஒற்றை உறுப்பு மூலம் உருவாக்கப்படுகின்றன என்ற உண்மையை மீண்டும் பயன்படுத்துங்கள் ஏனெனில் c என்பது ஒரு பீல்டு t ஸ்கொயர் பிளஸ் 1 இதன் கர்னலில் உள்ளது ஏனெனில் t ஸ்கொயர் பிளஸ் 1 t பார் ஸ்கொயர் பிளஸ் 1 க்கு செல்கிறது ஆனால் t பார் ஸ்கொயர் பிளஸ் 1 0க்கு சமம் எனவே t ஸ்கொயர் பிளஸ் 1 கர்னலில் உள்ளது மேலும் கர்னலில் நேரியல் பல்லுறுப்புறுப்பு இல்லை என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் எனவே இது கடைசி எடுத்துக்காட்டில் சரி எனவே I ஒரு ஐடியல்ஆக இருக்கட்டும் Ct t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்டது முதலில் இரண்டு தெளிவான ஐடியல்கள் உள்ளன அவை t ஸ்கொயர் பிளஸ் 1 t ஸ்கொயர் பிளஸ் 1 மற்றும் ct ஆகும் எனவே இவை இரண்டு ஐடியல்கள் ஆகும் இன்னும் ஏதாவது இருக்கிறதா மேலே உள்ள பயிற்சியால் C என்பது ஒரு பீல்டு என்பதால் I உண்மையில் ft ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியல் ஆக இருக்கும் ஆனால் t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ I கொண்டிருக்கும் இதன் பொருள் t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ ct ல் சில t க்கு t மடங்கு fd என எழுதலாம் இப்போது f ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ பிரிக்கிறது t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ வகுக்கும் பல்லுறுப்புக்கோவைகள் யாவை எனவே t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐ பிரிக்கும் பல்லுறுப்புக்கோவைகளைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே இதுபோன்ற நான்கு பல்லுறுப்புக்கோவைகள் உள்ளன எனவே நிச்சயமாக 1 அதை சரியாகப் பிரிக்கிறது 1 t ஸ்கொயர் பிளஸ் 1 என்பது t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆகும் எனவே f ஒரு அனைத்து பல்லுறுப்புக்கோவைகளும் ஆகும் இரண்டாவது சாத்தியம் நிச்சயமாக t ஸ்கொயர் பிளஸ் 1 t ஸ்கொயர் பிளஸ் 1ஐ t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆக பிரிக்கிறது இவை 1 ஆல் உருவாக்கப்பட்ட ஐடியளை இங்கே ஒத்திருக்கின்றன வேறுவிதமாகக் கூறினால் cd ஐஒத்திருக்கின்றன எனவே இங்கே f என்பது 1க்கு சமம் இங்கே f என்பது t ஸ்கொயர் பிளஸ் 1 க்கு சமம் எனவே t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் உருவாக்கப்பட்ட ஐடியல் ஆனது நிச்சயமாக t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் உருவாக்கப்பட்ட ஐடியல் ஆகும் இது t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்டுள்ளது ஆகவே இவை வெளிப்படையான இரண்டு ஐடியகளில் t ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்டுள்ளது இப்போது அதைப் பிரிக்கும் வேறு எந்த fs உள்ளதா எடுத்துக்காட்டாக t பிளஸ் i எனவே இங்கே t பிளஸ் i டைம்ஸ் t மைனஸ் i t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆக உள்ளது ஆகவே t பிளஸ் i உருவாக்கிய ஐடியல் t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆக உள்ளது இதேபோல்t மைனஸால் உருவாக்கப்பட்ட ஐடியல் t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆக உள்ளது எனவே r ஸ்கொயர் பிளஸ் 1 ஐக் கொண்ட நான்கு ஐடியல்கள் உள்ளன எனவே R இல் நான்கு ஐடியல்கள் உள்ளன அவை என்ன அவை 0 ஐடியல் ஆகும் எனவே நான் இவற்றை எழுதுவேன் பின்னர் Ct இல் உள்ள தொடர்புடைய ஐடியல்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் நிச்சயமாக R மற்றும் t பார் மைனஸ் i மற்றும் t பார் பிளஸ் i உள்ளது எனவே இவை R இல் உள்ள ஐடியல்கள் Ct இல் உள்ள தொடர்புடைய ஐடியல்கள் யாவை இது 0 உடன் ஒத்துள்ளது இது ஐடியல் t ஸ்கொயர் பிளஸ் 1 உடன் ஒத்துப்போகிறது இது அடைப்புக்குறி அல்ல இது t ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் உருவாக்கப்பட்ட ஐடியல் ஆகும் எனவே இது டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் உருவாக்கப்பட்ட ஐடியல் உடன் ஒத்துள்ளது இது மிகச்சிறிய ஐடியல் ஆகும் அதனுடன் ஒத்துப்போகிறது t ஸ்கொயர் பிளஸ் 1 இது கர்னல் phi உடன் மேப் ஆகும் எனவே இந்த ஐடியல்களின் தொகுப்பில் மிகச்சிறிய ஐடியல் ஆனது t ஸ்கொயர் 1 t ஸ்கொயர் 1 ஆகும் மேலும் இது R இன் மிகச்சிறிய ஐடியல்களுடன் ஒத்திருக்கிறது இது 0 ஐடியல் ஆகும் t ஸ்கொயர் 1 cd ஐக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஐடியழும் R இன் மிகப்பெரிய ஐடியல் உடன் ஒத்துப்போகிறது t மைனஸால் உருவாக்கப்படும் Ct இல் உள்ள ஐடியல் ஆனது t பார் மைனஸுடன் ஒத்திருக்கிறது ஐடியல் t பிளஸ் i t பிளஸ் i t பார்க்கு ஒத்திருக்கிறது எனவே R நான்கு ஐடியல்களைக் கொண்டுள்ளது எனவே R என்பது எல்லையற்ற வளையமாகும் R எண்ணற்ற பல கூறுகளைக் கொண்டுள்ளது ஆனால் அதற்கு நான்கு ஐடியல்கள் உள்ளன எனவே இது மீண்டும் பைஜெக்டிவ் முடிவின் பயன்பாடாகும் அந்த ரிங்கில் உள்ள ஐடியல்களைப் புரிந்து கொள்வதற்காக அதாவது ct மோட் t ஸ்கொயர் 1 பைஜெக்டிவ் பரிமாற்றத்தைப் பயன்படுத்தினோம் பின்னர் ct இல் உள்ள ஐடியல்களைப் பற்றிய R சரியாக நான்கு ஐடியல்கள் உள்ளன எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் மற்றும் ரிங்குகள் மற்றும் கோஷன்ட் ரிங்குகள் மற்றும் ஐடியல்ளுடன் எவ்வாறு செயல்படுவது என்பது உங்களுக்கு சில யோசனைகளைத் தந்தது எனவே நான் இங்கே வீடியோவை நிறுத்துகிறேன் அடுத்த வீடியோவில் கோஷன்ட் ரிங்குகளைப் பற்றிய எங்கள் ஆய்வைத் தொடருவோம் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன் நன்றி